போன சொற்பொழிவில் உங்களுக்கு நான் பயிற்சி வினா 3 1 கொடுத்திருந்தேன் நாம் இப்போது இந்த சொற்பொழிவில் அதன் தீர்வை காணலாம் பயிற்சி வினா பின்வருமாறு உள்ளது ஒரு தொடர் பயோரியாக்டரில் உட்செலுத்தி இன் செறிவு ஒரு லிட்டருக்கு 0 5 கிராம் gl என உள்ளது இதுவே இதன் தொடக்க செல் செறிவு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை நிபந்தனைகளின் அடிப்படையில் லாக் ஃபேஸ் வழக்கமாக 20 நிமிடங்கள் நிலைக்கும் செல் கன்சன்ட்ரேஷன் லாக் பேஸ் இன் தொடக்கத்தில் உட்செலுத்தப்பட்ட நிலையிலிருந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை என்று அனுமானம் கொண்டால் a செல் கன்சன்ட்ரேஷன் 4gl அடைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் b செல் கன்சன்ட்ரேஷன் லாக் பேஸ் சில் இரட்டிப்பு அடைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் இனி நாம் இதன் விடையை பார்க்கலாம் வழக்கம் போல நாம் சில கேள்விகளை எழுப்புவோம் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவை என்பது கேள்வியின் முதல் பாகமான பார்ட் a வில் உள்ளது தொகுதி முறை வளர்ச்சியில் செல் கன்சன்ட்ரேஷன் 4gl அடைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் இதில் நமக்கு என்ன தெரியும் அல்லது என்ன கொடுக்கப்பட்டுள்ளது உட்செலுத்தி இன் செறிவு ஒரு லிட்டருக்கு 0 5 கிராம் gl என உள்ளது எனவே இதை நாம் x0என எடுத்துக்கொள்ளலாம் மேலும் லாக் ஃபேஸ் இல் செல்களின் செறிவில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று நாம் யூகமாக எடுத்துக் கொள்கிறோம் எனவே லாக் ஃபேஸ் இன் தொடக்கத்தில் உள்ள செல் கன்சன்ட்ரேஷன் ஒரு லிட்டருக்கு 0 5 கிராம் gl ஆகும் லாக் ஃபேஸ் இல் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் 0 5h என கொடுக்கப்பட்டுள்ளது இதை நாம் கன்ஸ்டன்ட் என எடுத்துக் கொள்கிறோம் லாக் ஃபேஸ் இன் கால இடைவெளி 20 நிமிடம் என கொடுக்கப்பட்டுள்ளது இதை நாம் t0 என எடுத்துக் கொள்கிறோம் இதுவே நமக்கு தெரிந்தவை கொடுக்கப்பட்டவை நமக்கு என்ன தேவை என்பதையும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் பார்த்தோம் இனி நம் தேவையுடன் கொடுக்கப்பட்டதை எவ்வாறு இணைப்பது நாம் போன சொற்பொழிவில் செல் கன்சன்ட்ரேஷன் மற்றும் தொகுதி வளர்ச்சியின் நேரம் இணைத்து ஒரு ஈக்குவேஷன் ஐ வருவித்தல் செய்தோம் கீழ்க்கண்டவாறு உள்ளது 1lnxx0t0t நம்மிடம் உள்ள மதிப்புகளை இதில் தக்க இடத்தில் இட்டு நேரத்தை கண்டறியலாம் ஆனால் அதற்கு நிலையான யூனிட் அமைப்பு முறை தேவைப்படுகிறது அதாவது ஒவ்வொன்றுக்கும் உள்ள யூனிட் பொதுவாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் முதலில் 20 நிமிடங்களை மணி நேரத்தில் மாற்ற வேண்டும் 20 நிமிடங்களை 60 நிமிடங்கள் ஆல் வகுக்க வேண்டும் எனவே நேரம் இப்பொழுது ⅓ அவர் ⅓ hour என மாறுகிறது இதுவே நமக்கு தேவைப்படும் நேரம் எனவே நாம் நிலையான யூனிட் அமைப்பு முறை உள்ளதா என்பதை சரி பார்த்து விட்டு பிறகு நமது கணக்கீடுகளை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்த பிறகு நமக்கு இடதுபக்க மதிப்பு தீர்வு கண்ட பிறகு t 4 49 மணி நேரம் அல்லது 269 3 நிமிடங்கள் என கிடைக்கிறது 49 hours269 3 minutes இதுவே நமக்கு தேவைப்படும் பாகம் a இன் தீர்வு அதாவது தொடக்க செல் கன்சன்ட்ரேஷன் 0 5gl இலிருந்து 4gl கன்சன்ட்ரேஷன் அடைவதற்கு குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் 0 5h என இருக்க தேவைப்படும் நேரம் அடுத்ததாக பார்ட் b க்கு என்ன தேவை செல் கன்சன்ட்ரேஷன் லாக் பேஸ் சில் இரட்டிப்பு அடைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் இதற்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது நமக்கு என்ன தெரியும் இதை நாம் கணித வாயிலாக எடுத்து எழுத வேண்டுமென்றால் x2x0 குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் இங்கே 0 நமக்கு கொடுக்கப்பட்ட தையும் நம்முடைய தேவையையும் எவ்வாறு இணைப்பது இங்கே நமக்கு கவனம் லாக் பேஸ் இல் மட்டுமே உள்ளதால் நாம் லாக் பேஸ் இன் நேரத்தை பற்றி கவலை பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே 1lnxx0t0t இதில் நாம் t0 பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது தொகுதியின் தொடக்க நிலையில் உள்ள நேரம் ஆகும் நாம் இங்கே லாக் ஃபேஸ் மீது கவனம் செலுத்துவதால் நாம் அதை சார்ந்த மதிப்புகளை இங்கே இடுவோம் இங்கே நமக்கு தெரிந்த மாறிகளின் மதிப்புகளை தகுந்த இடத்தில் பொருத்தினால் அதாவது 1 0 5 என்றும் x இன் தேவை இங்கே 2x0x0 இதில் x0 மேலும் கீழும் நீக்கப்பட்டு இறுதியில் ln 2 என இருக்கும் ln 2 இன் மதிப்பு 0 39 h என விடை கிடைக்கும் இது நேரிடையான விடையாகும் உங்களில் பல பேருக்கு இந்த விடை கிடைத்திருக்கும் என நம்புகிறேன் இந்த பயிற்சி மூலம் உங்களுக்கு இன்னும் நன்றாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் இத்துடன் இந்த சொற்பொழிவை முடித்துக்கொள்கிறேன் இதில் நாம் இந்த பயிற்சி வினாவின் விடையை பார்த்தோம் அடுத்து சொற்பொழிவில் நாம் தொகுதி மூன்றினை தொடங்குவோம் அடுத்த சொற்பொழிவில் சந்திக்கலாம்